எனவே மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் ஒரு ஆற்றைக் கடக்கும்போது ஒரு மேல்நிலைப் பரிமாற்றக் கோடு நீர் மட்டத்திற்கு மேலே 30 𝑚 மற்றும் 70 m உயரத்தில் 2 கோபுரங்களில் இருந்து ஆதரிக்கப்படுகிறது கோபுரத்திற்கு இடையே உள்ள கிடைமட்ட தூரம் 250 m ஆகும் கடத்திகளுக்கும் நீருக்கும் இடையில் தேவையான இடைவெளி இருந்தால் கோபுரம் 45 𝑚 மற்றும் இரண்டு கோபுரங்களும் அதிகபட்ச சாகின் புள்ளியின் ஒரே பக்கத்தில் இருந்தால் கடத்தியின் பதற்றத்தைக் கண்டறியவும் கடத்தியின் எடை 0 எனவே இது ஒரு புள்ளி A மற்றும் புள்ளி 𝐵 மற்றும் நீர் மட்டத்திலிருந்து நடுப்பகுதி உயரம் 45 m மற்றும் இங்கிருந்து இங்கு 30 𝑚 மற்றும் இங்கிருந்து இங்கு 70 m எனவே இது ஒரு பரவளைய உள்ளமைவு என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே நீளம் L 250 𝑚 மற்றும் 𝑠1 30 𝑚 கொடுக்கப்பட்டுள்ளது 𝑠2 70 𝑚 நீர்மட்டம் 𝑊 0 பின்னர் இது ஆதரவுக்கு இடையில் உள்ள வேறுபாடு ℎ 70−30 40 𝑚 மற்றும் புள்ளியின் ஒரே பக்கத்தில் உள்ள இரண்டு கோபுரங்களையும் கவனிக்கவும் குறைந்தபட்ச தொய்வு 𝑥1 எதிர்மறையாக உள்ளது எனவே சமன்பாடு 61 ஐ பயன்படுத்தி h 𝑊2𝑇 𝑥22 𝑥 𝑥12 𝑥1 எதிர்மறையாக இருப்பதால் அதாவது 𝑥1𝑥2 𝐿 என்பதை நாம் முன்பு பார்த்தோம் ℎ 𝑊2𝑇 𝐿 − 𝑥1 2 − 𝑥12 𝑊2𝑇 𝐿 − 2𝑥1 எனவே இது சமன்பாடு 1 புள்ளிகள் A மற்றும் B க்கு நீர் மட்டத்திலிருந்து நடுப்பகுதி 45 எனவே அவற்றுக்கிடையே உள்ள புள்ளி A மற்றும் B மற்றும் புள்ளி ℎ 45−30 15 𝑚 இதுவும் ஒரு வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது A மற்றும் P இடையே கிடைமட்ட தூரம் 250 𝑃 நடுப்புள்ளி என்பதால் A மற்றும் 𝑃 க்கு இடையில் கிடைமட்ட தூரம் அதாவது நீங்கள் இந்த தூரத்திற்கு இடையில் ஒரு கோடு போட்டால் எனக்கு இங்கிருந்து இந்த தூரம் உள்ளது இது 𝐴′ இது 𝑃 ′ அது கிடைமட்ட தூரம் 𝐴𝑃′ இது நடுப் புள்ளி எனவே மொத்தம் 250 𝐴𝑃 ′ 2502 125 𝑚 ஆக இருக்கும் மீண்டும் இந்த சமன்பாட்டில் மாற்றினால் அது 0 8 × 1252𝑇 125−2𝑥1 15 ஆக இருக்கும் அதாவது மீண்டும் அதே சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறோம் அதாவது 125−2𝑥1 2𝑇 0 3 என எழுதினால் பின்னர் தீர்வு 𝑇 1250 𝐾𝑔 கிடைக்கும் 𝑥1 −125 m எதிர்மறையாக மாறும் எனவே அடுத்து உதாரணம் 6 எடுத்துக் கொள்வோம் எனவே இங்கே 2 கோபுரங்களில் ஒரு மேல்நிலை கோடு ஆதரிக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது அவை 30 𝑚 இடைவெளியில் 10 m அளவில் வித்தியாசம் உள்ளது அதாவது அவை ஒரே அளவில் இல்லை கடத்தி ஆரம் 1 𝑐𝑚 மற்றும் எடை 2 எனவே கோடு 55 𝐾𝑔𝑚2 காற்றின் அழுத்தத்திற்கு உட்பட்டிருக்கும் போது குறைந்த ஆதரவில் உள்ள சாக்ஸை தீர்மானிக்க வேண்டும் அது திட்டமிடப்பட்ட பகுதியின் 𝑃 ஆகும் உங்கள் தாமிரச் சுருளின் அதிகபட்ச இழுவிசை வலிமை 422 × 105𝐾𝑔𝑚 at 2 இல் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு காரணி 2 3 வழங்கப்படுகிறது எனவே வரி அனைத்து வகையான தரவுகளுக்கும் உட்பட்டிருக்கும்போது குறைந்த ஆதரவில் தொய்வைக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது சமன்பாடு 80 ஐப் பயன்படுத்தி 𝐹 𝑑𝑐100 × 𝑝 𝐾𝑔𝑚 2100 × 55 𝐾𝑔𝑚 1 1 𝐾𝑔𝑚 𝑊𝑒 √𝐹2𝑊2 இந்த மதிப்புகள் 𝑊𝑒 √ 1 1 2 2 3 2 2 55 𝐾𝑔m என்று கணக்கிட்ட பிறகு தான் மதிப்புகள் விளைந்த ஒன்று இப்போது கடத்தியின் குறுக்குவெட்டு பகுதி 𝐴𝑐 𝜋𝑑𝑐24 𝜋 24 3

இப்போது அனுமதிக்கப்படக்கூடிய அழுத்தம் பாதுகாப்பு அளிக்கும் காரணி 2 3 கொடுக்கப்பட்டால் நேரடியாக கணக்கிடலாம் எனவே 𝑇 422 × 105 × 3 3 5764 88 𝐾𝑔 கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது கண்டக்டரின் மிகக் குறைந்த பகுதியின் தூரம் படம் 5 என்பது வெவ்வேறு நிலைகளில் ஆதரிக்கிறது எனவே கடத்தியின் படம் 5 இல் குறைந்த புள்ளியின் தூரம் 𝑂 கீழ் மட்டத்தில் உள்ள ஆதரவிலிருந்து சமன்பாடு 65 ஐப் பயன்படுத்தி பெறலாம் எனவே சமன்பாடு 65 𝑥1𝐿2−ℎ𝑇𝑊𝑒𝐿 எனவே ஆதரவு மட்டத்தில் உள்ள வேறுபாடு ℎ 10 𝑚 ஏனெனில் அது மேல்நிலை ஆதரவு 300 𝑚 தவிர வேறுபட்ட அளவு 10 m அளவில் உள்ளது ஆதலால் ஆதரவு நிலை வித்தியாசம் ℎ 10 𝑚 எனவே 𝑥1 3002−10 × 5764

எனவே 𝑥1 74 65 𝑚 சமநிலையற்ற ஆதரவுக்காக கீழ் மட்டத்தில் உள்ள சமன்பாட்டை சமன்பாடு 58 ஐப் பயன்படுத்தி கணக்கிட முடியும் எனவே சமன்பாடு 58 𝑑1 𝑊𝑒𝑥122𝑇 எனவே 𝑊 − 𝑒 2 65 𝑚 மற்றும் 𝑇 5764 88 𝐾𝑔 எனவே 𝑑1 2

88 1 இப்போது எனவே 𝑣𝑒𝑟𝑡𝑖𝑐𝑎𝑙 𝑆𝑎𝑔 𝑑1cos𝜃 அதாவது இந்த திட்டம் விசை வரைபடத்தின் விளைவாகும் இது 𝜃 ஆகும் இது அடிப்படையில் 𝑊𝑒 மற்றும் கண்டக்டரின் எடைக்கு இடையில் உள்ளது எனவே cos𝜃 𝑊𝑊𝑒 என்பதை கண்டறிந்தால் அது 𝜃 25 6° ஆகும்

எனவே சிக்கல்கள் எளிமையானவை கொஞ்சம் பயிற்சி தேவை இப்போது ஆரம்பத்தில் நாம் செய்த அனைத்து கோட்பாடுகளையும் மற்றொரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது 1 16 𝐾𝑔weight எடை கொண்ட ஒரு மேல்நிலைப் பரிமாற்றக் கடத்தி விட்டம் 1 7 𝑐𝑚 மற்றும் இறுதி வலிமை 32 × 106𝐾𝑔𝑚2 2 கோபுரங்கள் அல்லது துருவங்கள் 300 𝑚 இடைவெளியில் உள்ளன 12 m உயரத்தில் உள்ள வேறுபாடு ℎ 12 𝑚 கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு சப்போர்ட் உயரத்தைப் பொறுத்து சாக்ஸை நிர்ணயிக்கவும் 1 𝐾𝑔ice பனியின் காரணமாக கண்டக்டர் ஏற்றப்பட்டது மற்றும் பாதுகாப்பு காரணி 2 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே கண்டக்டரில் ஐஸ் பூச்சு என கருதுகிறோம் இப்போது ஸ்பான் நீளம் 𝐿 300 𝑚 என்று கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் 𝑊𝑇 𝑊𝑊𝑖 1 எனவே 2 ஆதரவு நிலை வேறுபாடு h 12 𝑚 கடத்தியின் விட்டம் 𝑑𝑐 1 7 𝑐𝑚 கொடுக்கப்பட்டுள்ளன இப்போது குறுக்குவெட்டு பகுதி 𝐴𝐶 𝜋4𝑑𝑐2 இது பனி உருவாகாமல் சரியாக உள்ளது எனவே 𝐴𝑐 𝜋4 1

27 × 10−4𝑚2 பாதுகாப்பு காரணி 2 மற்றும் இறுதி இழுவிசை வலிமை 32 × 106𝐾𝑔𝑚2

இப்போது உயரமான ஆதரவிலிருந்து கடத்தியின் குறைந்த புள்ளியின் தூரத்தை சமன்பாடு 66 ஐப் பயன்படுத்தி பெறலாம்

எனவே சமன்பாடு 59 ஐப் பயன்படுத்தி செங்குத்து தொய்வைப் பெறலாம் 𝑑2 𝑊𝑇𝑥222𝑇 2 03 m என்று பார்த்தோம் எனவே பிரச்சனை மிகவும் எளிது எனவே இப்போது அடுத்தது உங்கள் மேல்நிலைப் பரிமாற்றக் கோட்டின் 300 m சரியான இறுதி வலிமை 600 𝐾𝑔 மற்றும் பாதுகாப்பு காரணி 2 சாக் கொடுக்கப்பட்டால் தொய்வு 2 𝑚 எனவே கடத்தியின் எடை மற்றும் வரியின் நீளத்தைக் கண்டறிய வேண்டும் இது எளிமையான ஒன்று எனவே ஸ்பான் நீளம் 300 m கொடுக்கப்பட்டுள்ளது

இப்போது சமன்பாடு 55 இலிருந்து sag வெளிப்பாடு 𝑑 𝑊𝐿28𝑇 என எழுதப்பட்டுள்ளது இதை நாம் சமன்பாடு 55 இல் பார்த்தோம்

எனவே நீங்கள் 𝑊 × 30028 × 3000 2 க்கு மாற்றாக தீர்வு பெறுவீர்கள் எனவே 𝑊 0 இப்போது கோட்டின் நீளத்தை 57 ஐப் பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேண்டும்

எனவே தோராயமாக 𝑙 300m ஆகிறது அதாவது உங்கள் தொய்வு மிகச் சிறியது அதற்கு 2 மீட்டர் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால்தான் அந்த கிடைமட்ட நீளம் மற்றும் கடத்தி நீளம் கிட்டத்தட்ட 300 க்கு அருகில் உள்ளது அடுத்தது இதற்கு கடைசி உதாரணம் ஒன்பது எனவே கண்டக்டரை கொண்ட டிரான்ஸ்மிஷன் வரியின் தொய்வு மற்றும் செங்குத்து சாக் கணக்கிடவும் உடைக்கும் வலிமை என்பது இறுதி இழுவிசை வலிமை என்று பொருள் அதாவது இந்த ஒரு பதற்றத்தை இந்த பாதுகாப்பு காரணிகளால் வகுக்க வேண்டும் மற்றும் ஸ்பான் நீளம் 200 𝑚 என கொடுக்கப்படுகிறது மேலும் அவை ஒரே அளவில் இருக்கும் கோபுரம் அல்லது உயர நிலை வேறுபாடு பற்றிய கேள்வி இல்லை இந்த கோடு திட்டமிடப்பட்ட பகுதியில் 40 𝐾𝑔𝑚2 காற்று அழுத்தத்திற்கு உட்பட்டது பனியின் ரேடியல் தடிமன் 1 25cm கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஐஸ் ரேடியல் தடிமன் காற்றின் அழுத்தமும் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் பனியின் எடை 912 𝐾𝑔𝑚3 ஆகும் எனவே தொய்வு மற்றும் செங்குத்து தொய்வு இரண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது 𝐿 200 𝑚 𝑊 0 எனவே ஒரு மீட்டர் நீளத்திற்கு பனியின் எடையை சமன்பாடு 73 மூலம் பெறலாம்

எனவே 𝑡 − 1 1

எனவே காற்றின் அழுத்தம் காரணமாக கிடைமட்ட சக்தியை சமன்பாடு 82 பயன்படுத்தி பெற முடியும் எனவே சமன்பாடு 82 𝐹 𝑑𝑐2𝑡1 100𝑝 𝐾𝑔𝑚

எனவே 𝐹 1 இப்போது நாம் பார்த்த சமன்பாடு 83 ஐப் பயன்படுத்தி கடத்தியின் மீது திறமையான சுமை பெறலாம்

372 2 1 3807 2 எனவே நாம் பெற்ற கடத்தியின் பயனுள்ள எடை இப்போது இந்த பாதுகாப்பு காரணி 2 கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது 𝑇 20002 1000 𝐾𝑔 எனவே இந்த ஒரு சூத்திரத்தை g 𝑊𝑒𝐿28𝑇 நாம் ஏற்கனவே பெற்றுள்ளோம்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

946 6 எனவே இந்த 9 உதாரணங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் மேலும் நீங்கள் இதைச் சொல்வது உங்களுக்கு மிகவும் சரியாக உதவும் தொய்வு மற்றும் பதற்றம் அத்தியாயத்தை முடிப்பதற்கு முன் ஏயோலியன் அதிர்வு அல்லது கண்டக்டரின் அதிர்வு ஆகியவற்றைச் செய்யக்கூடிய சிறிய விஷயங்கள் உள்ளன பொதுவாக அதன் மீது கடத்திகள் காற்றில் சாதாரண ஊசலாட்டத்திற்கு உட்படும் ஏனென்றால் காற்று எப்போதுமே சரியான வேகத்தில் வீசுகிறது என்று நமக்குத் தெரியும் அது தவிர ஏயோலியன் அதிர்வு அல்லது எதிரொலிக்கும் அதிர்வு உள்ளன ஆனால் இந்த வகையான எதிரொலிக்கும் அல்லது எயோலியன் அதிர்வுகள் மிகக் குறைந்த வீச்சு அதிகபட்சம் 0 5 𝑐𝑚 அல்லது அதற்கும் அதிகமாக இருக்கலாம் அதாவது மிகக் குறைந்த மற்றும் அதிக அதிர்வெண்களில் 50−100 𝐻𝑧 க்கு இடையில் இவை குறைந்த காற்றின் வேகத்தில் சுழல் நிகழ்வுகளால் ஏற்படுகின்றன எனவே அது 10−30 𝐾𝑚ℎ𝑟 இவை குறைந்த காற்றின் வேகம் எனவே அதிர்வெண்ணின் அனுபவ சூத்திரம் வழங்கப்படுகிறது 𝑓 50 𝑢𝑑𝑐 இது சமன்பாடு 85 இங்கு 𝑢 என்பது காற்றின் வேகம் 𝐾𝑚ℎ𝑟 dc என்பது மில்லிமீட்டர் கடத்தியின் விட்டம் எனவே அரை அலைநீளம் கொண்ட லூப்பின் நீளம் பதற்றம் 𝑇 மற்றும் கடத்தி எடை 𝑊 ஆகியவற்றைப் பொறுத்தது மற்றும் 𝜆 12𝑓√𝑇𝑊 ஆல் வழங்கப்படுகிறது எனவே இது சமன்பாடு 86 ஆகும் எனவே காற்றின் வேகம் 𝑢 30 𝐾𝑚ℎ𝑟 மற்றும் கடத்தி விட்டம் 𝑑𝑐 3 𝑐𝑚 30 mm என்றால் 𝑓 50 × 50 𝐻𝑧 நாம் எடுத்துக்கொண்ட சில தரவுகளின் அனுமானம் கடத்தி அதிர்வுறும் அதாவது இப்போது சுமார் 50 𝐻𝑧 அதிர்வெண்ணில் T 5096 84 50 50 𝑘𝑁 மற்றும் 𝑊 1 6 𝐾𝑔𝑚 லூப் நீளம் 𝜆 1 8 𝑚 ஆக இருக்கும் எனவே இந்த அதிர்வு அனைத்து கடத்திகளுக்கும் மிகவும் பொதுவானது மேலும் அவை எப்போதும் சரியாக இருக்கும் ஏனென்றால் சில சுழல் நிகழ்வுகள் இருக்கும் என்பதை எப்போதும் அறிவோம் இந்த அதிர்வுகள் சிறிய அளவில் இருந்தாலும் இவை அவ்வளவு தீங்கு விளைவிக்காதவை ஆனால் ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் சரியானது உங்கள் விட்டம் மற்றும் எடை விகிதம் அதிகமாக உள்ளது மற்றும் இந்த அதிர்வினால் சோர்வுக்கு உட்பட்டது எனவே இப்போது அடுத்தது படம் 17 ஒரு பங்கு பிரிட்ஜ் டம்பர் படம் 7 இல் காட்டப்பட்டுள்ளபடி இந்த அதிர்வை குறைக்க பயன்படுகிறது பல முறை மேல்நிலை வரிசையில் நீங்கள் சில வகையான விஷயங்களை சரியாக பார்க்க முடியும் எனவே ஸ்ட்ராண்டட் ஸ்டீல் கேபிளின் குறுகிய நீளத்தின் முடிவில் 2 வெகுஜனங்களைக் கொண்டுள்ளது நாங்கள் அழைக்கும் 2 பாயிண்ட் செட்டுகளுக்கு இடையில் நடுவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுகிறது எனவே 2 புள்ளிகளுக்கு இடையில் நாம் அதை அதிர்வுகளின் முனைகள் என்று அழைக்கிறோம் எனவே தடையின் இயக்கம் அதிர்வால் ஏற்படுகிறது மற்றும் எஃகு கேபிளில் உள்ள உள் இழையின் உராய்வால் ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது எனவே இந்த பாடத்திற்கு விவரங்கள் தேவையில்லை பிறகு நாம் விரிவான கணிதத்திற்கு செல்ல வேண்டும் ஆனால் ஒரு வழக்கமான தடையின் நீளம் 60 𝑐𝑚 மற்றும் 5 𝐾𝑔 அல்லது அதற்கு மேற்பட்ட எடை கொண்டது எப்போதாவது இந்த வகையான விஷயங்களை நீங்கள் ஒரு பரிமாற்ற வரியில் பார்க்க முடியும் மற்றொன்று வேகப்பந்து அல்லது நடனமாடும் கடத்தி இது சாக் மற்றும் பதற்றத்திற்கான கடைசி விஷயம் எனவே இந்த அதிர்வுகள் குறைந்த அதிர்வெண்களில் 0 25−2 𝐻𝑧 ஆகும் எனவே இது நடத்துனரின் ஓட்டம் அல்லது நடனம் எனவே வீச்சு 6 மீட்டர் வரை மிக அதிகமாக உள்ளது மேலும் பொதுவாக பனி உருவாக்கம் சமச்சீரற்ற அடுக்கு காரணமாக ஏற்படுகிறது குறிப்பாக இது கடத்தியைச் சுற்றி பனி பூச்சு ஒரேவிதமாக இருக்கும்போது நடக்கிறது எனவே இது கடத்தியின் ஓட்டம் அல்லது நடனத்தை ஏற்படுத்துகிறது ஐஸ் பூசப்பட்ட கடத்தி செயல்படும் போது காற்றின் லேசான சறுக்கல் குறிப்பாக டிரான்ஸ்மிஷன் லைன் அதிர்வுக்கு கோணங்களில் தரையில் சாய்வு தொடங்குகிறது ஏனென்றால் காற்று சாய்வாக மேலே சென்று கடத்தியின் அடியில் செல்வது போல் தோன்றுகிறது இதனால் ஓட்டம் சரியாக உருவாக்கப்பட்டது எனவே இந்த அதிர்வுகளுக்கு குறிப்பாக உங்கள் சமச்சீரற்ற பனி பூச்சு போது இந்த அதிர்வுகளுக்கு கணிசமாக பங்களிக்கிறது ஒரு வலுவான ஃப்ளாஷ் ஓவர் சாத்தியம் இருப்பதால் அதிர்வை தடுப்பது கடினம் ஆனால் கடத்தலின் தாக்கம் அல்லது நடனத்தை குறைக்க கிடைமட்ட கட்டமைப்பைப் பயன்படுத்தலாம் எனவே மலைப்பகுதிகளில் கண்டக்டரின் கிடைமட்ட இட அமைப்பு விரும்பத்தக்கது இதை செங்குத்து இடைவெளி என்று அழைக்கிறீர்கள் எனவே இதனுடன் தொய்வு மற்றும் பதற்றம் அத்தியாயம் முடிவடையும் உங்கள் வேலை அனைத்து வழித்தோன்றல்களையும் கடந்து செல்லும் குறிப்பாக சமமான உயரம் மற்றும் வலதுபுறம் தவிர வேறு உயரத்தில் கோபுரங்கள் என்று நீங்கள் அழைப்பது பனி உருவாக்கம் மற்றும் காற்றின் அழுத்தம் எல்லா வகையான விஷயங்களையும் கருத்தில் கொள்ளும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேர்வு நோக்கத்திற்காக சூத்திரங்களை மனதில் கொள்ள வேண்டும் உங்களிடம் வேறு ஏதேனும் கேள்வி இருந்தால் நீங்கள் எனக்கு மின்னஞ்சல் அனுப்பினால் அல்லது கேள்வியை மன்றத்தில் வைத்தால் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க முயற்சிப்போம் மீண்டும் வருவோம்